த ஸ்டோரி ஸ்ட்ரக்சர் அன்டு பிரேம்சந்த்'ஸ் செஸ் பிளேயர்ஸ் கீ வேட்ஸ் த செஸ் பிளேயர்ஸ் ஸ்டோரி ஸ்ட்ரக்சர் வணக்கம் சிறுகதை அமைப்பு மற்றும் பிரேம்சந்தின் 'தி செஸ் பிளேயர்கள்' குறித்த இந்த அமர்வுக்கு மீண்டும் வருக இது ஒரு கதையாகும் இது சம்பவங்கள் மற்றும் கதையின் சுவாரஸ்யமான மற்றும் முக்கியமான கருப்பொருள் கருத்துக்களை வெளிப்படுத்த உதவும் செயல்பாட்டின் அடிப்படையில் மிகவும் கட்டமைக்கப்பட்டுள்ளது எனவே ஒரு கதை குறிப்பிட்ட பிரபுத்துவ வீட்டிலிருந்து தொடங்குகிறது பின்னர் அது மற்றொரு பிரபுத்துவ வீட்டிற்கு நகர்கிறது மேலும் இரு வீடுகளுக்கும் இடையில் இந்த இரண்டு வீடுகளுக்கும் சமூகத்திற்கும் இடையில் நாம் வரையக்கூடிய இணையான தன்மைகளை அல்லது இணையை நாம் உணர முடியும் அந்த நேரத்தில் சமுதாயத்தில் அடம்பரத்தில் ஆதிக்கம் செலுத்தி வலியுறுத்துபவர்களைக் கண்டு பிரேம்சந்த் வேதனையடைந்துள்ளார் மேலும் சமூகத்தில் உள்ள மக்களின் ஆடம்பரமான நாட்டங்களுக்கு அவர் ஒரு விரலைச் சுட்டிக்காட்டுகிறார் மேலும் அவர் குறிப்பிடுகிறார் அதுவே ஒரு குறிப்பிட்ட சமுதாய வீழ்ச்சிக்குக்காரணமாகிறது ரெபஃர் ஸ்லைடு டைம் 0132 எனவே பிரேம்சந்தின் 'தி செஸ் பிளேயர்ஸ்' லென்ஸ் மூலம் லக்னோ சமுதாயத்தை விரைவாகப் பார்ப்போம் 'லக்னோ மக்கள் சிற்றின்பத்தில் மூழ்கிவிட்டனர் பெரியவர்கள் சிறியவர்கள் பணக்காரர்கள் ஏழைகள் அனைவரும் அதில் மூழ்கினர் சிலர் நடனம் மற்றும் இசையில் ஈடுபட்டனர் சில அபின் தூண்டப்பட்ட மயக்கத்தில் மூழ்கினர் அன்பு வாழ்க்கையின் ஒவ்வொரு அம்சத்திலும் இன்பம் ஆதிக்கம்செலுத்தியது லக்னோ முற்றிலும் ஊழல் நிறைந்ததாக இருக்கும் என்று கணிக்கப்படுவது மிகவும் சுவாரஸ்யமானது ஏழைகள் கூட சமுதாயத்தில் கீழ்நிலைக் குழுக்கள் சிற்றின்ப நடவடிக்கைகளால் சிதைக்கப்பட்டுள்ளனர் எனது முந்தைய அமர்வில் லக்னோ மக்களுக்கும் கிராமப்புற மக்களுக்கும் உள்ள வித்தியாசத்தை நான் சுட்டிக்காட்டினேன் எனவே அங்கு ஒரு மாறுபாடு உள்ளது மற்றும் நகர மக்கள் எப்படி கிராமப்புறங்களிலிருந்து செல்வத்தை எடுத்துக்கொள்கிறார்கள் அவர்கள் அதை நகரத்தில் மோசமான பயன்பாட்டிற்குக் கொண்டு வருகிறார்கள் எனவே லக்னோவும் அதன் செல்வந்தர்களும் ஏழைகளும் சமுதாயத்தில் எதிர்மறையான நடவடிக்கைகளை மேற்கொள்வதில் சமமாக இணைக்கப்பட்டுள்ளனர் எனவே பெரிய மற்றும் சிறிய பணக்காரர் மற்றும் ஏழைகள் இந்த குறிப்பிட்ட கதை நெய்யப்பட்ட சொல்லாட்சியைப் பாருங்கள் அவர்கள் அனைவரும் அதில் மூழ்கிவிட்டார்கள் அவர்கள் அனைவரும் இந்த பாழடைந்த கிணற்றில் விழுந்தனர் சிலர் நடனம் மற்றும் இசையில் மூழ்கினர் சிலர் கலைகளில் ஆர்வம் கொண்டிருந்தனர் சிலர் ஓபியத்தால் தூண்டப்பட்ட மயக்கத்தை வெளிப்படுத்தினர் எனவே மயக்கமடைதல் அல்லது அரைப்புள்ளி இருப்பது போன்ற உணர்வு உள்ளது வாழ்க்கை என்பது பெரும்பாலான மக்களுக்கு மிகவும் மந்தமான மயக்க நிலையாக மாறிவிட்டது மேலும் சமூகத்தின் ஒவ்வொரு வரிசையிலும் இந்தக் குறிப்பிட்ட சமுதாயத்தில் வாழ்க்கையின் ஒவ்வொரு அம்சத்திலும் இன்பம் ஆதிக்கம் செலுத்துகிறது எனவே இந்த குறிப்பிட்ட எக்ஸ்ட்ராக்ட்டில்சாற்றில் உள்ள மனநிலை செயலற்ற தன்மை சிற்றின்பம் மற்றும் மயக்கம் செயலற்ற தன்மை ஆகியவற்றில் ஒன்றாகும் எனவே இந்த உரிச்சொற்கள் அனைத்தும் ஒரு வகையானவை லக்னோ நகரமான லக்னோவுக்கான தொனியை அமைக்கின்றன இது பிரேம்சந்தால் 19 ஆம் நூற்றாண்டின் லக்னோவின் கற்பனையான பிரதிநிதித்துவம் என்பதை நினைவில் கொள்ள வேண்டும் லக்னோய் கலாச்சாரம் வரலாற்றாசிரியர்கள் மற்றும் கலாச்சார விமர்சகர்களால் மிகவும் நேர்மறையான வெளிச்சத்தில் எழுதப்பட்டுள்ளது ஆனால் இந்த குறிப்பிட்ட கதையில் லக்னோவைப் பற்றிய படம் பிரேம்சந்தின் கற்பனையான கற்பனையிலிருந்து வெளிவந்த ஒன்றாகும் ரெபஃர் ஸ்லைடு டைம் 0429 லக்னோ சமுதாயத்தில் ஆதிக்கம் செலுத்தும் பண்பு இந்த வார்த்தைகளில் விவரிக்கப்பட்டுள்ளது நீரில் மூழ்கியது மூழ்கியது மயக்கம் இந்த வார்த்தைகள் அனைத்து மக்களையும் இழிவுபடுத்தப்பட்டுள்ளன சமூகத்தைச் சீரழிந்துவிட்டன அவர்களின் அடையாளம் எப்படியோ நீரில் மூழ்கியுள்ளது என்பதைக் குறிக்கிறது எல்லோரும் இன்பத்தில் ஈடுபடும்போது சமூகத்தின் தனிநபர்களின் தனிப்பட்ட பண்புகளை தனிப்பட்ட பண்புகளை அடையாளம் காண்பது கடினம் ஏனென்றால் ஒவ்வொருவரும் இந்த இன்பம் சிற்றின்பம் மயக்கம் ஆகியவற்றின் தூரிகையாரதல் எனவே ஒரு நபரின் அடையாளத்தின் தனித்துவமான செயலில் உள்ள அம்சத்தை எடுத்துக்கொள்வது கடினம் ரெபஃர் ஸ்லைடு டைம் 0527 எனவே 'ராஜா முதல் பாப்பர் வரை அனைவரும் இந்த இன்பங்களில் மூழ்கினர் பிச்சைக்காரர்கள் பிச்சையில் பணம் பெற்றால் அதை ரொட்டியை விட அபின் அல்லது அதன் சாற்றில் செலவழிக்க விரும்பினர் 'மேலும் இது மிகவும் மிகவும் துயரமானது அங்குள்ள ஸ்லைடில் கடைசி அறிக்கை ஏழை மக்கள் பணம் சம்பாதித்தால் அவர்கள் அதைப் பயன்படுத்துவார்கள் ஆரோக்கியமான உணவுக்கு பதிலாக ஒரு மயக்க மருந்து தூண்டுதலைப் பெறுவார்கள் அது அவர்களின் அமைப்புக்கு சத்தானதாக இருக்கும் ஆகவே இந்த சமுதாயத்தில் உள்ள ஒவ்வொருவரும் அனைத்து அணிகளும் சமூகத்தில் உள்ள அனைத்து அணிகளும் ஊழல் செய்யப்பட்டன கீழ்த்தரமானவை அவர்கள் அனைவரையும் அடிமையாகிவிட்டார்கள் எனவே இந்தக் குறிப்பிட்ட இன்பம் பற்றிய யோசனையை ராஜாவிடமிருந்து மோசமானவர் வரை பேசுவதற்காக எனவே நவாபும் இன்பத்தின் நோக்கங்களில் ஈடுபடுவதாக மறைமுகமாகச் சுட்டிக்காட்டப்படுகிறது இன்பத்தின் நோக்கங்களில் நவாப் ஈடுபடுவதைப் பற்றி குறிப்பிட்ட பெரிய அளவிலான விளக்கம் எதுவும் இல்லை பெண் நிறுவனம் மற்றும் இசை மற்றும் பிற முயற்சிகளின் இன்பங்களையும் நவாப் அனுபவித்து வருவதாக வாசகர்களுக்குக் கூறும் குறிப்புகள் இங்கேயும் அங்கேயும் உள்ளன ஆனால் இங்கே ஒரு சுவாரஸ்யமான குறிப்பு உள்ளது சமூகத்தில் மிக உயர்ந்தவர் முதல் தாழ்ந்த நபர் வரை எல்லோரும் அடிமையாகிறார்கள் எல்லோரும் இன்பம் மற்றும் சிற்றின்பத்தின் இந்த வலையில் சிக்கியுள்ளனர் ரெபஃர் ஸ்லைடு டைம் 0711 எனவே நான் சொன்னது போல் எல்லோரும் இன்பத்திற்கு அடிமையாகிவிட்டார்கள் அதாவது எல்லோரும் சம்பந்தப்பட்டிருக்கிறார்கள் பிரேம்சந்த் சித்திரிக்கும் இந்த சமூகத்தில் எல்லோரும் ஒரு குற்றவாளியாக மாறுகிறார்கள் செஸ் பிளேயர்களுக்கான மேடையான லக்னோவின் நிலப்பரப்பைக் கடந்து செல்லும் அனைத்து கதாபாத்திரங்களையும் நீங்கள் திரும்பிப் பார்த்தால் யாரும் சரியானவர்கள் அல்ல எந்தவொரு கதாபாத்திரமும் முழுமையாக வரையப்படவில்லை அல்லது உங்களுக்கு அதிக அளவில் அல்லது ஓரளவு கூட தெரியும் யாரும் நல்ல வெளிச்சத்தில் தப்பிக்க மாட்டார்கள் லக்னோவின் இந்த நிலப்பரப்பை பரப்பியுள்ள ஊழலில் தொற்றுநோய்களில் எல்லோரும் சம்பந்தப்பட்டிருக்கிறார்கள் மேலும் நீங்கள் யாரையாவது குற்றம் சாட்டினால் வேறொருவர் மீதும் பழியின் விரலை சமமாகச் சுட்டிக்காட்டலாம் ரெபஃர் ஸ்லைடு டைம் 0815 எனவே இன்பத்தைப் பற்றிய கதையில் நமக்கு ஏதாவது மாறுபாடு இருக்கிறதா நீங்கள் நினைவில் வைத்திருந்தால் கதையின் ஆரம்பம் லக்னோ மக்கள் ஈடுபட்டுள்ள பல்வேறு வகையான இன்பங்களைப் பற்றிய ஒரு நீண்ட விளக்கமாகும் ஆகவே இது இன்பம் பற்றியது என்றால் நமக்கு கொஞ்சம் மாறுபாடு கூட கிடைக்குமா ஒரு ஒரு குறிப்பிட்ட கதை மோதலைப் பற்றியது என்பதால் இந்த குறிப்பிட்ட கதையில் வெவ்வேறு வகையான உணர்ச்சிகளை இணைக்க முடியும் இல்லையா ஒரு கதையை உருவாக்குவதற்கு ஒன்றன் பின் ஒன்றாக ஒரே மாதிரியான சம்பவம் இருக்க முடியாது எனவே கதை நிகழ்வுகளின் சங்கிலி பற்றி மட்டுமல்ல இது சுவாரஸ்யமான மற்றும் வித்தியாசமான நிகழ்வுகளின் சங்கிலியாகும் இது கதையின் மைய கதாபாத்திரங்களுக்கு நெருக்கடியைக் கொண்டுவரும் எனவே அது இன்பம் என்றால் நாம் பாகுபாடு காட்ட முடியுமா அந்த இன்ப முயற்சிகளில் ஒருவித நுணுக்கங்களைக் கண்டுபிடிக்க முடியுமா இது கதை உலகில் சிக்கலை ஏற்படுத்தும் மேலும் இங்கே நமக்கு அந்த வகையான வேறுபாடு இருக்கிறது சரி எனவே சில இன்பங்கள் கதையில் உற்சாகத்தையும் சலசலப்பையும் மோதலையும் தருகின்றன எனவே சதுரங்க விளையாட்டு அங்கு ஒரு அருமையான எடுத்துக்காட்டு ஏனென்றால் சதுரங்க விளையாட்டில் எங்களுக்கு நிறைய மோதல்கள் உள்ளன இது பொதுவாக பெரிய பரந்த உலகில் நடக்கும் அரசியல் போராட்டத்துடன் ஒப்பிடும்போது ஒரு வகையான விளையாட்டு எனவே இந்த விளையாட்டு மோதல்கள் நிறைந்தது இது தாக்குதலைப் பற்றியது இது எதிர் நகர்வுகள் பற்றியது இது ராஜாவைச் சரிபார்ப்பது பற்றியது இது நைட்டியைக் கொல்வது மற்றும் அது போன்ற விஷயங்களைப் பற்றி உங்களுக்குத் தெரியும் எனவே சதுரங்க விளையாட்டில் எங்களுக்கு மிகுந்த உற்சாகமும் சலசலப்பும் மோதலும் உள்ளன கதையில் ஒரு குறிப்பிட்ட சாறு பல்வேறு வகையான போராட்டங்கள் சதுரங்க விளையாட்டில் இரண்டு பங்கேற்பாளர்களிடையே சண்டையிடும் பல்வேறு வகையான நகர்வுகள் மற்றும் எதிர் நகர்வுகள் மற்றும் இரண்டு பங்கேற்பாளர்கள் வெளிப்படையாக மிர் மற்றும் மிர்சா ரெபஃர் ஸ்லைடு டைம் 1005 ஆகவே 1856 ஆம் ஆண்டில் கிழக்கிந்திய கம்பெனியின் தரப்பில் லக்னோவுக்கு அரசியல் அச்சுறுத்தல் இருக்கும்போது அரசியல் சூழ்ச்சிகளைப் பற்றிய பார்வையைப் பெறுவதற்குப் பதிலாக நவாப் அல்லது அவரது அமைச்சர்கள் அல்லது மாநில அதிகாரிகளால் பட்டியலிடப்பட்டுள்ள அரசியல் உத்திகள் இந்த இரண்டு பிரபுக்களால் ஒரு சதுரங்கப் பலகை மூலம் மூலோபாயப்படுத்தப்பட்ட நகர்வுகள் பற்றிய ஒரு பார்வை நமக்குக் கிடைக்கிறது அது மிகவும் முரண் மற்றும் பிரேம்சந்த் அந்த குறிப்பிட்ட கட்டத்தில் லக்னோ சமுதாயத்தின் நையாண்டியை உருவாக்குகிறார் எனவே இந்தக் குறிப்பிட்ட எக்ஸ்ட்ராக்ட் சாறு எங்களிடம் உள்ளது இது இந்த குறிப்பிட்ட விவரிப்பில் உள்ள மோதல்களின் முரண்பாடான பார்வையை நமக்கு வழங்குகிறது மேலும் மோதல்கள் சதுரங்க விளையாட்டில் விளையாடும் மோதல்கள் 'புதிய உத்திகள் பட்டியலிடப்பட்டுள்ளன புதிய வார்ப்பு நகர்வுகள் வகுக்கப்பட்டன வாதங்களும் குற்றச்சாட்டுகளும் இருக்கும் ஆனால் விரைவில் இரு நண்பர்களும் சமரசம் செய்யப்படுவார்கள் சில நேரங்களில் விளையாட்டு நடுப்பகுதியில் நிறுத்தப்பட்டு பிரிந்த மிர்சா சாஹிப் வெளியே நடந்து வீட்டிற்குச் செல்வார் மிர் சாஹிப் உள்ளே செல்வார் ஆனால் இரவு தூக்கம் கடைசி நாளின் மனக்கசப்பைக் கரைக்கும் மேலும் இரண்டு நண்பர்களும் மீண்டும் தேவன்கானாவில் இருப்பார்கள் ' எனவே அவர்கள் புதிய நகர்வுகளை வகுத்தனர் அது எதிராளியை விட அதிகமாக இருக்கும் மேலும் அவர்கள் சதுரங்க விளையாட்டின் அடிப்படையில் மற்ற பங்கேற்பாளரை மற்ற நபரை ஆபத்தில் ஆழ்த்துவதற்கான புதிய வார்ப்பு நகர்வுகளை மேற்கொள்வார்கள் மேலும் இரு நண்பர்களிடையே சதுரங்க சண்டை மற்றும் வாதங்கள் இருக்கும் ஆனால் சில நேரங்களில் அவர்கள் ஒரே நாளில் சமரசம் செய்து கொள்வார்கள் சில சமயங்களில் அவர்கள் விளையாட்டை நிறுத்திவிடுவார்கள் ஒரு நபர் வெளிப்படையாக மிர்சா வெளியே நடந்து வீட்டிற்குச் செல்வார் இரவு ஓய்வுக்குப் பிறகு அவர் சமரசம் செய்து கொள்வார் நண்பரின் வீட்டில் செஸ் விளையாட்டைத் தொடங்க அவர் திரும்பி வருவார் எனவே 1856 லக்னோவின் யதார்த்தத்துடன் தரை யதார்த்தத்துடன் எந்த தொடர்பும் இல்லாத ஒரு மாற்று உலகில் கிட்டத்தட்ட ஒரு மெய்நிகர் உலகில் இந்த சதுரங்கப் பலகையின் மீது இந்த சண்டைகள் மற்றும் வாதங்கள் மற்றும் உத்திகள் அனைத்தும் உள்ளன ரெபஃர் ஸ்லைடு டைம் 1307 எனவே நான் சொன்னது போல இந்த உத்திகள் வார்ப்பு நகர்வுகள் ஏற்பாடுகள் கருத்து வேறுபாடுகள் உங்களுக்குத் தெரியும் பிரிந்து போவது ஒருவருக்கொருவர் கசப்பாக மாறுவது சமரசம் செய்வது மீண்டும் நண்பர்களாக மாறுவது இவை அனைத்தும் ஒரு மாற்று உலகில் நடக்கிறது இதில் சதுரங்க உலகம் அந்த விளையாட்டு உற்பத்தி நாட்டம் அல்ல அதுதான் பிரச்சினை இந்த பிரபுக்கள் சதுரங்க விளையாட்டை ஒரு பொழுதுபோக்காக விளையாடுவதில்லை ஆனால் அது அவர்களுக்கு வாழ்க்கையாக மாறும் இது ஒரு அருமையான தப்பிக்கும் விளையாட்டாக மாறுகிறது சமூகப் பொறுப்புகள் தார்மீகப் பொறுப்புகள் குடும்பப் பொறுப்புகள் தங்கள் மனைவிகள் சமூகம் ராஜா நவாப் ஆகியோரிடமிருந்து அவர்களை அழைத்துச் செல்லும் ஒரு செயல்பாடு இந்த குறிப்பிட்ட கதையில் பிரேம்சந்தின் கற்பனையின் படி லக்னோவின் சமூகத்தில் சமூகப் பொறுப்பை நிராகரிப்பதே மூலப் பிரச்சினையாகும் எனவே கருப்பொருளில் ஒன்று இந்த குறிப்பிட்ட கதையில் ஒரு கருப்பொருளை நீங்கள் பெற விரும்பினால் இதுதான் சமூக மறுமொழியை நிராகரிப்பது தவிர்க்க முடியாமல் நீண்ட காலத்திற்கு உங்களுக்கு சிக்கல்களை ஏற்படுத்தும் ஒரு சிக்கல் உங்களை பாதிக்காது உங்களைச் சுற்றியுள்ளவர்களையும் பாதிக்கும் அது வெகு தொலைவில் உள்ளது நாடு தேசம் மற்றும் உலகளாவிய சமூக ஒழுங்கிற்கான விளைவுகள் எனவே எல்லோரும் இந்தக் குறிப்பிட்ட கதையில் சம்பந்தப்பட்டிருக்கிறார்கள் அந்த உட்குறிப்பு எல்லோருக்கும் அழகாக வாசகரின் கண்களுக்கு முன்பாக அமைக்கப்பட்டிருப்பது உங்களுக்குத் தெரியும் ரெபஃர் ஸ்லைடு டைம் 1452 எனவே கதை சிக்கலானது என்ன எனவே இந்த கதையில் இதுவரை ஒரு பிரபு வீட்டில் செஸ் விளையாடுவதைக் கண்டோம் மேலும் உயர்குடி மனைவியின் அதிருப்தியால் எழும் சிக்கல்கள் இருப்பதால் அது மற்றொரு பிரபுத்துவ வீட்டிற்கு மீரின் வீட்டிற்கு மாற்றப்படுகிறது அங்கு மேலும் சிக்கல்கள் உள்ளன எனவே நெருக்கடி வருவதற்கு முன்பு இந்தக் குறிப்பிட்ட கதையில் இரண்டு முக்கிய சம்பவங்கள் உள்ளன எனவே கதையில் நிகழும் நெருக்கடியைப் பற்றி சிந்திப்பதற்கு முன் இந்த குறிப்பிட்ட கதையின் இரண்டு காட்சிகளையும் இரண்டு நிலைகளையும் நாம் நினைவில் கொள்ள வேண்டும் எனவே கதை மிர் வீட்டிலிருந்து நகரப் போகிறது அது ஆரம்பத்தில் மிர்சாவின் வீட்டில் இருந்தது உங்களுக்கு நினைவிருந்தால் கதை மிர்சாவின் வீட்டிலிருந்து மிர் வீட்டிற்கு மாறிவிட்டது அது இறுதியில் கோமதி ஆற்றின் கரையில் செல்லப் போகிறது இரண்டு நண்பர்களும் மீரின் வீட்டிலிருந்து கோமதி என்ற நதிக்கரையை நகர்த்துவதற்கான சிக்கலானது என்ன என்பதை இப்போது பார்ப்போம் ரெபஃர் ஸ்லைடு டைம் 1607 எனவே அவர்கள் மீரின் வீட்டில் இந்த சதுரங்க விளையாட்டை விளையாடும்போது எங்களுக்கு ஒரு பார்வையாளர் உண்மையில் ஒரு தூதர் ராஜாவிடமிருந்து கிடைக்கிறது மேலும் தூதர் மிர் ஊழியரிடம் எஜமானர் ராஜாவால் எதிர்பார்க்கப்படுகிறார் என்று கூறுகிறார் எஜமானர் அழைக்கப்படுகிறார் ராஜாவால் வரவழைக்கப்படுகிறார் வேலைக்காரன் அவரிடம் சம்மன்களின் நோக்கம் என்ன என்று கேட்கிறார் தூதர் என்னால் சொல்ல முடியாது என்று கூறுகிறார் அவர் வரவழைக்கப்பட்டார் ஒருவேளை அவர் ராஜாவின் இராணுவத்திற்கு சில வீரர்களை வழங்க வேண்டும் ஜாகிர்தாரி வேடிக்கையாக இல்லை அவர் போர்க்களத்திற்கு செல்ல வேண்டியிருந்தால் அது என்னவென்று அவருக்குத் தெரியும் எனவே தூதர் மீரின் வீட்டு வாசலில் வந்து அவர் மீரின் ஊழியரிடம் பேசுகிறார் அவர் மிகவும் திடீரெனவும் மிருகத்தனமாகவும் இருக்கிறார் ஒருவேளை அவர் தனது இராணுவத்திற்கு துருப்புக்களை வழங்க வேண்டும் என்று ராஜா விரும்புகிறார் என்றும் அவர் பிரபுத்துவ அமைப்பு ஜாகிர்தாரி ஒரு எளிதான வேலை அல்ல என்றும் கூறுகிறார் இது மிகவும் கோரக்கூடியது அவர் போர்க்களத்திற்குச் சென்றவுடன் உண்மையான பொறுப்பு ஜாகிர்தாரியின் உண்மையான தன்மை அன்றைய சமூகத்தில் நடைமுறையில் உள்ள பிரபுத்துவத்தின் அமைப்பு ஆகியவற்றை அவர் அறிவார் என்பதை அவர் அறிவார் எனவே தூதர் உண்மையில் பிரபுத்துவத்தின் கடமைகளை ஊழியருக்கு நினைவூட்டுகிறார் மேலும் அவர் செய்ய வேண்டிய அல்லது சமூகத்திற்கு பங்களிக்க வேண்டிய செயல்களை வாசகர்கள் ஒரு பார்வை பெறுகிறார்கள் குறிப்பாக வரலாற்றில் இந்த தருணத்தில் பங்களிப்பு என்பது துருப்புக்களை வழங்குவதாகும் நவாப் போரிடும் போர் அது நவாபினால் போராடப்பட வேண்டும் ராஜாவின் தூதரின் தரப்பில் கொஞ்சம் ஆணவத்தை நாம் எளிதாகக் காணலாம் அந்த ஆணவம் சரியாக என்னவென்று நமக்குத் தெரியும் தூதரின் பேச்சில் தெளிவாகத் தெரிகிறது இப்போது இந்த ஜாகிர்தாரி சரியாக என்னவென்று பார்ப்போம் ரெபஃர் ஸ்லைடு டைம் 1823 இது அரசை இயக்கும் ஒரு அமைப்பாகும் ஒரு நாட்டை நடத்துகிறது ஆட்சியாளர் ராஜா அதிகாரிகளை நியமிக்கிறார் அவர்கள் மாநில அதிகாரிகளை பிரபுக்கள் என்று அழைக்கிறார்கள் அவர்கள் ஒரு குறிப்பிட்ட பிராந்தியத்திற்கும் அவர்கள் ஆட்சி செய்யும் குறிப்பிட்ட பிராந்தியத்திற்கும் வருவாய் வசூலிப்பார்கள் அந்த பிராந்தியத்தில் இருந்து அதிகாரி பெறும் இந்த வகையான சலுகைக்கு ஈடாக அவர் நெருக்கடியான நேரங்களில் கஷ்ட காலங்களில் ராஜாவுக்கு துருப்புக்களை வழங்க வேண்டும் எனவே அவர் ஒரு துருப்புக்களை பராமரிக்க வேண்டும் துருப்புக்களின் ஒரு குழு மற்றும் ஒரு போரில் சண்டையிட அவர்களுக்குத் தேவைப்படும்போது அவர் அவர்களை ராஜாவிடம் அனுப்ப வேண்டும் எனவே இது மாநிலத்தின் அதிகாரி பிரபு மற்றும் மாநில ஆட்சியாளருக்கு இடையிலான ஒப்பந்தமாகும் ரெபஃர் ஸ்லைடு டைம் 1914 ஆகவே மீரை மீண்டும் ராஜாவிடம் அழைக்கும் ராஜாவிடமிருந்து இந்த தூதரைப் பார்க்கும்போது மீரின் வீட்டில் இந்த நெருக்கடி உள்ளது எனவே மிர் இதை ஒரு பேரழிவாக ஒரு பெரிய பேரழிவாக பார்க்கிறார் இந்த சம்மன் அவருக்கு ஏற்பட்ட ஒரு பேரழிவாக பார்க்கப்படுகிறது ஆகவே அவர்கள் ராஜாவிடம் சென்று துருப்புக்களை வழங்கினால் அவர்கள் ராஜாவின் சார்பாக ஒரு போரில் சண்டையிட்டால் அவர்கள் போர்க்களத்தில் இறந்துவிடுவார்கள் என்று மிர் மற்றும் மிர்சா இருவரும் கற்பனை செய்கிறார்கள் ஆகவே ஊழியரிடமிருந்து வரும் சம்மன் உடனடியாக ஒரு விசித்திரமான முறையில் செயல்பட வைக்கிறது எனவே போர்க்களத்தில் மரணத்திலிருந்து தப்பிக்க இந்தப் பாரிய பேரழிவிலிருந்து தப்பிக்க ராஜாவிடமிருந்து வந்த சம்மன்களில் இருந்து தப்பிக்க ஒரே வழி கோமதி ஆற்றின் கரைக்கு ஓடிச் சென்று அங்கு சதுரங்க விளையாட்டை விளையாடுவதே என்று அவர்கள் தீர்மானிக்கிறார்கள் அவர்களைக் கண்டுபிடிக்கும் ஒரு வகையான அவர்களைப் பற்றி கண்டுபிடிக்கும் தூதர் மீண்டும் திரும்பி வந்தால் மாஸ்டர் வீட்டில் இல்லை என்பதையும் தூதர் வெறுங்கையுடன் திரும்புவார் என்பதும் தூதருக்குத் தெரியும் என்று அவர்கள் அறிவார்கள் என்று அவர்கள் நினைக்கிறார்கள் எனவே இது ஒரு விசித்திரமான பரிதாபகரமான உத்தி ஆனால் கதையில் நிகழும் நெருக்கடிதான் மிர் மற்றும் மிர்சா இருவரையும் மிர் வீட்டிலிருந்து கோமதி ஆற்றின் கரைக்குத் தள்ளுகிறது ரெபஃர் ஸ்லைடு டைம் 2050 இப்போது அவர்கள் சொல்கிறார்கள் 'கோமதி கரையில் ஒரு தனிமையான இடத்தில் எங்காவது எங்கள் பலகையை பரப்பலாம் யாரும் அறிய மாட்டார்கள் சகவர் வெறுங்கையுடன் திரும்பி வருவார் ஆகவே தூதரை ஏமாற்ற அவர்கள் திட்டமிட்ட மூலோபாயம் இதுதான் அவர்களை ராஜாவின் முன்னிலையில் வரவழைக்கத் திரும்பும் இது சமூக பொறுப்பை நிராகரிப்பதன் உயரம் ஆட்சியாளருக்குத் தேவைப்படும்போது சிக்கலில் இருக்கும்போது துருப்புக்களை வழங்குவதற்காக அவர்கள் ஆட்சியாளருடன் ஒரு ஒப்பந்தத்தை வைத்திருக்கிறார்கள் அவர்கள் அந்த ஒப்பந்தத்தை வெட்கமின்றி நிராகரிக்கிறார்கள் அதுவே அவர்கள் போதைப் பழக்கத்தின் அளவாகும் எனவே பிரபுக்களின் தரப்பில் இந்த எதிர்வினைகளைப் பார்ப்பது மிகவும் மிகவும் துயரமானது மற்றும் சுவாரஸ்யமானது அவர்களைப் பொறுத்தவரை இந்த குறிப்பிட்ட சதுரங்கப் பலகைக்கு உலகம் சுருங்கிவிட்டது சதுரங்க விளையாட்டைத் தவிர வேறு எதுவும் முக்கியமில்லை அவர்கள் நாகரிக சமுதாயத்திலிருந்து விலகிச் செல்ல விரும்புகிறார்கள் நாகரிக சமுதாயத்திலிருந்து தனிமைப்படுத்தப்பட வேண்டும் அவர்கள் ஒரு தனிமையான இடத்தில் இருக்க விரும்புகிறார்கள் யாரும் உங்களுடன் தொந்தரவு செய்ய மாட்டார்கள் துருப்புக்கள் தெரியும் எந்த மனைவியும் தொந்தரவு செய்ய மாட்டார்கள் எந்த ஊழியர்களும் அவர்களைத் தொந்தரவு செய்ய மாட்டார்கள் எனவே சதுரங்க விளையாட்டின் குறிப்பிட்ட இன்பத்தை அனுபவிக்க அவர்கள் தனிமைப்படுத்த விரும்புகிறார்கள் ரெபஃர் ஸ்லைடு டைம் 2220 மிர் மற்றும் மிர்ஸாவை வீட்டை விட்டு தள்ளும் இந்த நெருக்கடி ஒரு போலி நெருக்கடி என்பதை இப்போதுதான் நாம் புரிந்துகொள்கிறோம் இது ஒரு தவறான நெருக்கடி ஏனென்றால் இந்த நெருக்கடி மீரின் மனைவியால் அமைக்கப்பட்டிருப்பதை நாங்கள் உணர்ந்திருக்கிறோம் அவர் தூதருடன் ஒரு உறவு வைத்திருக்கலாம் மேலும் அவர் தூதரைப் பயன்படுத்தி கணவனைக் கடிந்துகொண்டு வீட்டை விட்டு அனுப்புகிறார் எனவே இது ஒரு வகையான மினி நாடக நடிப்பு இது மிர் மற்றும் அவரது நண்பரின் நலனுக்காக விளையாடியது ஆகவே மீரின் மனைவியின் தூதர் காதலன் ராஜாவிடமிருந்து வந்த ஒரு நபராகச் செயல்படுகிறார் மேலும் அவர் இந்தச் செய்தியை உண்மையாகக் கருதலாம் ஏனெனில் அந்த குறிப்பிட்ட நேரத்தில் நாட்டில் அரசியல் கொந்தளிப்பு நிலவுகிறது எனவே மிர் மற்றும் மிர்சா தூதரின் கதையை நம்புகிறார்கள் அதனால் பேச தூதர் அவர்களை வீட்டை விட்டு வெளியேற்றுகிறார் எனவே இது மீரின் மனைவியின் அறிக்கை நீங்கள் அவருக்கு ஒரு நல்ல கண்டிப்பு நல்ல திட்டுதல் கண்டனம் என்றால் திட்டுவது என்று கொடுத்திருக்கிறீர்கள் மேலும் இதுபோன்ற முட்டாள்களை நடனமாடுவது எனக்குத் தெரியும் என்று காதலன் கூறுகிறார் அவர்களின் உணர்வு மற்றும் தைரியம் அனைத்தும் சதுரங்கத்தால் சாப்பிடப்படுகின்றன இப்போது அவர்கள் தவறுதலாக கூட வீட்டில் தங்க மாட்டார்கள் ஆகவே ஆணவம் அந்த குறிப்பிட்ட பண்பை நீங்கள் நினைவில் வைத்திருந்தால் அது அந்த ஊழியருக்கு தூதரின் வார்த்தைகளில் தெளிவாக உள்ளது இங்குள்ள பிரபு ஒரு முட்டாள் என்பதை தூதர் அல்லது காதலன் அறிந்திருப்பதில் அதன் ஆதாரம் உள்ளது மேலும் அவர் இந்த குறிப்பிட்ட முட்டாள்தனமான நடனத்தை ஒரு சில யோசனைகளைக் கொண்டு உருவாக்க முடியும் என்பதை அறிந்து கொள்ளும் அளவுக்கு அவர் நம்பிக்கையுடன் இருக்கிறார் மேலும் அவர்களின் புத்திசாலித்தனம் மற்றும் தைரியம் அனைத்தும் தணிந்துவிட்டன என்பதையும் அவர் அறிவார் அவர்கள் அடிமையாதல் அல்லது சதுரங்கத்தின் மீதான வெறி ஆகியவற்றால் அழிக்கப்பட்டுவிட்டார் மேலும் அவர் தவறுதலாக கூட வீட்டில் தங்கமாட்டார் என்று அவர் கூறுகிறார் அதாவது பேகம் மற்றும் காதலன் அவர்களின் சட்டவிரோத உறவைத் தொடர நிலம் தெளிவாக உள்ளது எனவே இந்த இரு பிரபுக்களையும் தங்கள் வீட்டிலிருந்து விடுவிப்பதற்கான ஒரு சுவாரஸ்யமான வழியாகும் மேலும் இந்தக் குறிப்பிட்ட கதையில் மேடை வேறொரு இடத்திற்கு மாறுகிறது ரெபஃர் ஸ்லைடு டைம் 2459 இப்போது இந்த சிறுகதையில் இந்த விவரிப்பில் இடஞ்சார்ந்த முக்கியத்துவம் தெளிவாகத் தெரிகிறது ஆகவே நகர மக்களின் சிற்றின்ப இன்பங்களால் சிதைக்கப்பட்ட ஒரு நகர இடம் எங்களிடம் உள்ளது அதன்படி நகரத்திற்குள் உள்ள உள்நாட்டு இடமும் ஊழல் நிறைந்ததாக இருக்கிறது ஒருபுறம் மிர்சாவின் பேகம் எங்களிடம் உள்ளது அவர் மிகவும் சுயநலவாதி ஏனெனில் அவர் விரும்புவதெல்லாம் கணவரின் கவனம்தான் அவரது மற்ற முயற்சிகளைப் பற்றி விவரிப்பு எங்களுக்கு எந்த குறிப்பையும் தரவில்லை எனவே நாள் முழுவதும் அவள் கணவரின் கவனத்தை ஈர்ப்பதற்கான உத்திகளை வகுக்கிறாள் ஆகவே எங்களிடம் ஒரு சுயநல மனைவி இருக்கிறார் மறுபுறம் மீரின் மனைவியும் இருக்கிறார் அவர் மனைவியின் பாத்திரத்தை மற்றொரு ஆணுடன் விபச்சார உறவை மேற்கொள்வதன் மூலம் விசுவாசமான மனைவியின் பங்கை முற்றிலுமாகத் தகர்த்து வருகிறார் எனவே அந்த இடத்தில் வசிக்கும் மக்களின் செயல்பாடுகளால் சிதைக்கப்பட்ட இரண்டு இடங்கள் எங்களிடம் உள்ளன இப்போது நமக்கு மற்றொரு இடம் உள்ளது இது ஒரு இயற்கை இடம் கோமதி நதி இந்த குறிப்பிட்ட கதையின் இறுதிப்போட்டிக்கான இறுதி அமைப்பாகும் மேலும் அந்த குறிப்பிட்ட இடத்தில் ஒரு வனப்பகுதி உள்ளது இது ஒரு தனிமையான இடமாகும் விளையாட்டின் இரண்டு பங்கேற்பாளர்களின் கூற்றுப்படி இது இந்த விசேஷத்தை அவிழ்ப்பதற்கான கட்டமாகும் பாத்திரத்தின் முட்டாள்தனம் அது எப்படி நடக்கிறது என்று பார்ப்போம் ஆகவே மீரின் மனைவியின் சில சுவாரஸ்யமான உத்திகளைக் கண்டோம் அந்த குறிப்பிட்ட போலி நெருக்கடியில் இந்த இரண்டு பிரபுக்கள் முட்டாள்கள் தூதரின் நம்பகத்தன்மையையோ அல்லது ராஜாவிடமிருந்து வந்த செய்தியையோ கூட சரிபார்க்க முடியாத முட்டாள் நபர்கள் என்பதை வெளிப்படுத்துகிறது ரெபஃர் ஸ்லைடு டைம் 2702 அவர்கள் அதைச் செய்ய கூட தைரியம் இல்லை சதுரங்க விளையாட்டிலிருந்து விலகி ராஜாவிடமிருந்து இந்த தூதரைச் சந்திக்க கூட அவர்கள் தைரியமாக இல்லை எனவே தூதர் அவர்களை தைரியம் இல்லாத புத்திசாலித்தனமான மனிதர்களாக சரியாக வகைப்படுத்தியுள்ளார் கதையின் முடிவிலும் அப்படி இருக்கிறதா இந்த குறிப்பிட்ட கதையில் வெளிப்படும் பல்வேறு வகையான தைரியம் என்ன என்பதைப் பார்ப்போம் ரெபஃர் ஸ்லைடு டைம் 2728 எனவே வலுப்படுத்த வேண்டிய ஒரு முக்கியமான விடயம் கதையின் இறுதிக்குச் செல்வதற்கு முன் பிரேம்சந்த் தனது கதைகளில் நிறுவ விரும்பும் உளவியல் க்ளைமாக்ஸைக் காணும் முன் ஊழியர்கள் தூதர்கள் மற்றும் இந்த குறிப்பிட்ட கதையில் மனைவிகள் நான் சொன்னது போல் எல்லோரும் சம்பந்தப்பட்டவர்கள் இந்த வெவ்வேறு வகை மக்கள் அனைவரும் தார்மீக ஊழலில் ஒழுக்கக்கேடான தொற்றுநோய்களில் முழு சமூகத்திலும் இயங்கி வருகின்றனர் நான் இதை ஒரு தார்மீக தொற்றுநோய் என்று அழைக்கிறேன் ஏனெனில் படிநிலைகள் தகர்த்தெறியப்படுகின்றன ஒழுங்கு முறியடிக்கப்படுகிறது சமூக ஒழுங்கை வருத்தப்படுத்துகிறது மற்றும் ஊழியர்கள் அதைச் செய்கிறார்கள் தூதர்கள் அதைச் செய்கிறார்கள் ஏனெனில் அவர்கள் போலி தூதர்களாக செயல்படுகிறார்கள் மனைவிகளும் அதைச் செய்கிறார்கள் உள்நாட்டுத்தன்மை நொறுங்கிக்கொண்டிருக்கிறது உள்நாட்டின் நொறுக்குதலுடன் சமூக ஒழுங்கும் நொறுங்குகிறது ஏனெனில் யாரும் தங்களின் உரிய பொறுப்பையோ அல்லது சமூக கடமைகளையோ நிறைவேற்றவில்லை எனவே இந்த குறிப்பிட்ட லக்னோ நகரில் படிநிலைகள் தகர்த்து அழிக்கப்படுகின்றன ரெபஃர் ஸ்லைடு டைம் 2850 இப்போது இந்த கதையின் இறுதி அமைப்பிற்கு வருவோம் நதி ஒரு சுவாரஸ்யமான அமைப்பாகும் ஏனெனில் இது நகரத்திற்கு வெளியே உள்ளது அது ஒரு தனிமைப்படுத்தப்பட்ட இடமாகும் மக்கள் போக்குவரத்து இல்லாத ஒரு தனிமையான விளையாட்டு மற்றும் இரண்டு கதாபாத்திரங்களும் இந்த வெறிச்சோடிய மசூதியை ஆக்கிரமித்துள்ளன ஒரு சிதைந்த மசூதி இனி செயல்படாத ஒரு மசூதி மீண்டும் இந்த குறிப்பிட்ட கதையில் மிகவும் சுவாரஸ்யமான அடையாளமாகும் ஒரு குறிப்பிட்ட இடத்திற்குள் நிகழும் செயல்பாட்டின் பற்றாக்குறை அதனுடன் அடையாளம் காணப்பட்ட ஒரு சரியான நோக்கத்தைக் கொண்டுள்ளது இந்த இரண்டு புள்ளிவிவரங்களும் அவர்களுடன் புகையிலை மிளகாய் மற்றும் மதுவை எடுத்துச் செல்கின்றன சில்லம் ஒரு குழாய் புகை புகையிலை மேலும் அவர்கள் இந்த உபகரணங்கள் அனைத்தையும் ஆற்றின் கரைக்கு எடுத்துச் செல்கிறார்கள் அவர்கள் தொடர்ந்து விளையாடும் விளையாட்டுகளை ஒவ்வொரு நாளும் அனுபவிக்கிறார்கள் அவர்கள் இந்த விளையாட்டில் முழுமையாக கவனம் செலுத்துகிறார்கள் சில நேரங்களில் அவர்கள் சாப்பிட கூட மறந்து விடுகிறார்கள் ஆகவே அது அவர்களின் ஆவேசத்தின் அல்லது போதைப்பொருளின் அளவாகும் எனவே இந்த சதுரங்க விளையாட்டின் மூலம் வாழ்க்கையில் ஒரு மோசமான அம்சம் உள்ளது ஏனெனில் அது விளையாடும் மனிதர்களின் ஆவியை உறிஞ்சுவது அல்லது பறிப்பது ஏனெனில் அவர்கள் சாப்பிடுவதற்கும் தூங்குவதற்கும் உள்ள சாதாரண உடல் செயல்பாடுகளைச் செய்ய மறந்து விடுகிறார்கள் அவர்கள் இந்த செயலில் சிக்கியுள்ளதால் ஓய்வெடுக்கவும் ரெபஃர் ஸ்லைடு டைம் 3032 எனவே லக்னோவில் எங்களுக்கு குழப்பம் உள்ளது ஆங்கில நிறுவன படைகள் நாட்டை ஆக்கிரமித்து வருகின்றன மக்கள் கிராமப்புறங்களுக்கு தப்பி ஓடுகிறார்கள் நகரத்திலிருந்து நாட்டிற்கு இந்த இயக்கம் மிகவும் சுவாரஸ்யமானது ஏனென்றால் நீங்கள் கதையை ஆரம்பத்தில் நினைவில் வைத்திருந்தால் செல்வம் நாட்டிலிருந்து நகரத்திற்கு எடுத்துச் செல்லப்பட்டது மேலும் இது உணவு தொடர்பான பிற பயனற்ற முயற்சிகளுக்காகவும் உணவு வகைகள் மற்றும் பிற விஷயங்களுக்காகவும் செலவிடப்பட்டது இப்போது நிறுவனப் படைகள் நகரைக் கைப்பற்றியவுடன் அவர்கள் நகரத்தை ஆக்கிரமிக்கும்போது மக்கள் நகரத்திலிருந்து கிராமப்புறங்களுக்குச் செல்கிறார்கள் சில உதவிகளைப் பெற நாட்டை சொர்க்கமாக நாடுகிறார்கள் இது நடக்கும் போது எங்கள் இரு வீரர்களும் அக்கறையற்றவர்கள் அவர்கள் முற்றிலும் தெரியாது அவர்கள் விவகாரங்களின் நிலையால் கவலைப்படுவதில்லை எனவே இது அவர்களின் அணுகுமுறையை விவரிக்கும் சாறு ' 'ஆனால் எங்கள் இரு வீரர்களும் அக்கறையற்றவர்கள் அவர்கள் தங்கள் வீடுகளை விட்டு வெளியே வந்து குறுகிய பாதைகள் வழியாக பதுங்கி ராஜாவின் மனிதர்களின் கண்களிலிருந்து தங்களை மறைத்துக் கொண்டனர் பதிலுக்கு எதுவும் செய்யாமல் ஆண்டுதோறும் ஆயிரக்கணக்கான ரூபாய்களைக் கொடுக்கும் தங்கள் ஜாகீர்களிடமிருந்து கிடைக்கும் நன்மைகளை அவர்கள் அனுபவிக்க விரும்பினர் 'எனவே அவர்களின் செயல்பாடுகள் மற்றும் அவர்களின் மனநிலையைப் பற்றிய விவரம் எங்களிடம் உள்ளது நகரத்திற்குள் வந்த இராணுவத்தால் அவர்கள் முற்றிலும் பாதிக்கப்படுவதில்லை அவர்கள் எப்படியாவது அவர்கள் திருடர்களைப் போல தங்கள் வீடுகளை விட்டு வெளியே பதுங்குவதைப் பார்ப்பதும் மிகவும் வேடிக்கையானது அவர்கள் வெளியேற விரும்புவதால் அவர்கள் விளையாடுவதற்கு கோமதி ஆற்றின் கரையில் தப்பிக்க விரும்புகிறார்கள் முழு நகரமும் ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனியின் பிடியில் விழும்போது அவர்கள் செய்ய விரும்புவது எல்லாம் விளையாடுவது அவர்களின் விளையாட்டைத் தொடருங்கள் எனவே அவர்கள் தங்கள் வீடுகளிலிருந்து திருடர்களைப் போல தப்பிக்கிறார்கள் மேலும் அவர்கள் ராஜாவின் வீரர்களின் கண்களிலிருந்தும் விலகிச் செல்ல விரும்புகிறார்கள் ஏனென்றால் அவர்கள் அவர்களை பிரபுக்கள் என்று அடையாளம் காண்பார்கள் மேலும் அவர்களிடமும் தவறு இருப்பார்கள் அல்லது தங்கள் பங்கைச் செய்யும்படி கட்டாயப்படுத்துவார்கள் எனவே அவர்கள் இந்த வீரர்கள் அனைவரின் பார்வையிலிருந்தும் விலகிச் செல்கிறார்கள் மேலும் கதை சொல்பவர் இதைச் சொல்கிறார் இது விவரிப்பாளரின் கருத்து ஆயிரக்கணக்கான ரூபாய் ஈட்டும் தங்கள் ஜாகீர்களிடமிருந்து கிடைக்கும் நன்மைகளை அவர்கள் அனுபவிக்க விரும்பினர் எனவே அவர்கள் வருவாயை விரும்புகிறார்கள் அவர்கள் பண பலன்களை விரும்புகிறார்கள் ஆனால் அவர்கள் பதிலுக்கு எதையும் வழங்குவதில்லை ஆகவே அதுதான் கதை சொல்பவரின் கருத்து மற்றும் கதை மிகவும் கசப்பானது மிகவும் கேலிக்குரியது மேலும் அவர் இந்த இரண்டு கதாபாத்திரங்களையும் வெளிப்படையாக விமர்சிக்கிறார் ரெபஃர் ஸ்லைடு டைம் 3330 நான் சொன்னது போல் லக்னோ மாநிலத்தில் மிகவும் முக்கியமான கட்டத்தில் கூட பிரபுக்கள் தங்கள் கடமையைச் செய்ய மறுத்துவிட்டனர் மேலும் அவர்கள் குற்றவாளிகளைப் போலவும் திருடர்கள் மற்றும் மோசடி செய்பவர்களைப் போலவும் நடந்துகொள்கிறார்கள் ஏனெனில் அவர்கள் ராஜாவின் மனிதர்களைப் பார்ப்பதைத் தவிர்க்க விரும்புகிறார்கள் அதுவும் ஒரு குற்றவாளியின் அணுகுமுறை அவர்கள் சட்டத்தின் பார்வையில் இருந்து மறைக்க விரும்புகிறார்கள் குறுகிய பாதைகள் இந்தப் பிரபுக்கள் குறுகிய பாதைகள் மற்றும் அந்த இடம் தானே தப்பிக்கும் பாதை அவர்கள் உயர் சாலையைப் பயன்படுத்துவதில்லை அவர்கள் நேரான சாலையையோ அல்லது நகரத்தின் பிரதான சாலையையோ பயன்படுத்துவதில்லை அதற்கு பதிலாக அவர்கள் சிறிய பாதைகளைப் பயன்படுத்துகிறார்கள் இது அவர்கள் அனுபவிக்கும் பொருட்டு தங்கள் சமூகப் பொறுப்பிலிருந்து விலகிச் செல்ல அவர்கள் எடுக்கும் குறுகிய வெட்டுக்களைக் குறிக்கிறது தனிப்பட்ட நாட்டங்கள் தனிப்பட்ட இன்பம் முயற்சிகளுக்குப் பயன்படுத்தப்பட்டது எனவே இந்த விளையாட்டு ஆற்றின் கரையில் தொடர்கிறது மேலும் இந்த குறிப்பிட்ட சதுரங்க விளையாட்டை அவர்கள் விளையாடும்போது நகரத்தில் நடக்கும் அரசியல் கொந்தளிப்பு குறித்த அவர்களின் ஆர்வம் சதுரங்கத்தில் உள்ள அதிர்ஷ்டத்துடன் இணைக்கப்பட்டுள்ளது என்பதை கவனிக்க வேண்டியது அவசியம் எனவே ஒருவர் விளையாட்டை இழந்தால் அவர் நகரத்தின் அரசியல் கொந்தளிப்பில் ஆர்வமாக இருப்பார் ஆகவே அது அப்படித்தான் அவர் வென்றால் அவர் அரசியல் மோதலில் ஆர்வம் காட்ட மாட்டார் நவாபின் வீழ்ச்சியில் அவர் அக்கறை காட்ட மாட்டார் அவர் தோற்றால் மட்டுமே அவர் இருப்பார் எனவே இது மிகவும் துன்பகரமான முன்னோக்கு பிரபுக்கள் தங்கள் நகரத்தில் நடக்கும் அரசியல் மாற்றங்களுக்கு இவ்வாறு நடந்துகொள்வதைப் பார்ப்பது மிகவும் துயரமானது ரெபஃர் ஸ்லைடு டைம் 3531 எனவே இது நகரத்தின் படையெடுப்புக்கு மிரின் எதிர்வினை மற்றும் நீங்கள் ஏன் இப்படி ஒரு எதிர்வினை கொண்டிருக்கிறீர்கள் என்று நான் உங்களுக்கு வழங்கிய சூத்திரத்திலிருந்து விதியிலிருந்து யூகிக்க முடியும் ஆங்கிலப் படைகளால் நகரத்தை ஆக்கிரமித்ததற்கு இது போன்ற ஒரு எதிர்வினை 'அவர்களிடம் பீரங்கிகளும் உள்ளன' அவை ஆங்கில நிறுவனப் படைகள் 'சுமார் ஐந்தாயிரம் ஆண்கள் இருக்க வேண்டும் அவர்களின் முகங்கள் குரங்குகளைப் போல சிவந்தன ஒருவர் அவர்களைப் பார்க்க பயப்படுகிறார் " ஜனாப் சாக்கு போடாதே இந்த ரூஸ்களைப் பயன்படுத்த வேண்டாம் சரிபார்க்கவும் " நீங்கள் ஒரு விசித்திரமான மனிதர் இங்கே நகரம் ஆபத்தில் உள்ளது நீங்கள் காசோலை மற்றும் துணையை மட்டுமே நினைத்துக்கொண்டிருக்கிறீர்கள் நகரம் முற்றுகையிடப்பட்டால் நாங்கள் எப்படி வீட்டிற்கு செல்வோம் என்று நீங்கள் நினைத்திருக்கிறீர்களா 'எனவே இந்த உரையாடலில் இருந்து மிர் தோல்வியுற்ற பக்கத்தில் இருப்பதாக ஒருவர் பாதுகாப்பாக சொல்ல முடியும் அவர் சதுரங்க விளையாட்டை இழந்து வருகிறார் அதனால்தான் நகரத்தை கொள்ளையடிப்பதில் ஆர்வம் காட்டுகிறார் ஆங்கில நிறுவன படைகளால் நகரத்தை முற்றுகையிட்டார் மிர்சாவுக்குத் தெரியும் இதன் மூலம் இந்த குறிப்பிட்ட அறிக்கையிலிருந்து மிர் அவரை விளையாட்டிலிருந்து திசைதிருப்ப முயற்சிக்கிறார் ஏனெனில் மிர் தோல்வியுற்ற பக்கத்தில் இருக்கிறார் அவர் சாக்குப்போக்கு வேண்டாம் சதுரங்க விளையாட்டிலிருந்து விலகிச் செல்ல இந்த ரூஸ்களைப் பயன்படுத்த வேண்டாம் நீங்கள் சோதனைக்கு உட்படுத்தப்படுகிறீர்கள் மீரின் எதிர்வினையை மீண்டும் காணலாம் என்று அவர் கூறுகிறார் நீங்கள் ஒரு விசித்திரமான மனிதர் நகரம் ஆபத்தில் இருக்கும்போது மிர்சாவுக்கு எந்தவிதமான அனுதாபமோ உணர்ச்சியோ இல்லை என்று அவர் குற்றம் சாட்டுகிறார் நீங்கள் காசோலை மற்றும் துணையைப் பற்றி மட்டுமே சிந்திக்கிறீர்கள் என்று அவர் கூறுகிறார் நீங்கள் மிகவும் சுயநலவாதிகள் நாங்கள் எப்படி வீட்டிற்கு செல்வோம் என்று நீங்கள் நினைத்திருக்கிறீர்களா மிர்சா சரி என்று கூறுகிறார் நேரம் வரும்போது நாங்கள் அதைப் பற்றி சிந்திப்போம் எனவே இது எதிர்வினை அவர்களின் மனதின் நிலையையும் சதுரங்க விளையாட்டுக்கு வெளியே நடக்கும் அரசியல் கொந்தளிப்பை அவர்கள் எப்படிப் பார்க்கிறது என்பதையும் உங்களுக்குக் கூறுகிறது அரசியல் கொந்தளிப்பு கூட அவர்கள் அனுபவிக்கும் வெற்றிகளையும் இழப்புகளையும் சார்ந்துள்ளது ரெபஃர் ஸ்லைடு டைம் 3744 ஆகவே மீரின் தரப்பில் நாம் காணக்கூடிய வருத்தம் உண்மையான வருத்தமல்ல அது ஒரு முழுமையான வருத்தம் இது ஒரு மேலோட்டமான வருத்தம் அங்கு உண்மையான உணர்ச்சி இல்லை என்ற பொருளில் அந்த வருத்தம் பயன்படுத்தப்படுகிறது என்று மிர்சா சரியாக சுட்டிக்காட்டுகிறார் ஒரு முரட்டுத்தனமாக அவரை விளையாட்டிலிருந்து திசைதிருப்ப ஒரு தவிர்க்கவும் அவர் அதை செய்ய விரும்பவில்லை ரெபஃர் ஸ்லைடு டைம் 3809 நகரத்தில் எந்த சலசலப்பும் இல்லை சண்டையும் இல்லை எனவே இந்த சாறு நவாப் வாஜித் அலி கைது செய்யப்பட்டதைப் பற்றியது மேலும் நகரத்தில் எந்தவிதமான சலசலப்பும் இல்லை சண்டையும் இல்லை ஆகவே இந்த நகரம் ஆங்கில நிறுவனப் படைகளின் கைகளில் விழுந்து கொண்டிருக்கும் போது இது விவகாரத்தின் சாறு ஆகும் மேலும் இந்த இரண்டு பிரபுக்களிடமும் அவர் கோபத்தின் உச்சத்தில் இருக்கிறார் மேலும் அவர் இரண்டு பிரபுக்கள் விளையாடியதால் அவர் மிகவும் கசப்பானவர் எந்தவொரு சக்தியும் லக்னோ நகர மக்கள் நாட்டை வெளிநாட்டுப் படைகளிடமிருந்து மீட்பதில் எந்தப் பங்கையும் செய்யவில்லை எனவே நகரத்தில் எந்தவிதமான சலசலப்பும் இல்லை சண்டையும் இல்லை இரத்தக்களரியும் இல்லை ஒரு சுதந்திர நாட்டின் மன்னர் எங்கும் எந்தவிதமான இரத்தக்களரியும் இல்லாமல் அமைதியாக தோற்கடிக்கப்பட்டிருக்க மாட்டார் இது கடவுளைப் பிரியப்படுத்தும் ஒரு வகையான அஹிம்சை அல்ல இது ஒரு கோழைத்தனம் அதில் பெரிய கோழைகள் கூட கண்ணீர் சிந்தியிருப்பார்கள் அவத் போன்ற ஒரு பரந்த நாட்டின் மன்னன் ஒரு கைதியாக விரட்டப்பட்டு லக்னோ நகரம் நிம்மதியாக தூங்கிக் கொண்டிருந்தது இது அரசியல் வீழ்ச்சியின் தீவிரமாகும் எனவே நிறைய விமர்சனங்கள் உள்ளன மற்றும் ஒரு சுதந்திர நாட்டின் வீழ்ச்சியைப் பற்றி விவரிப்பவரின் தரப்பில் நிறைய கசப்பு உள்ளது எனவே லக்னோ பிரிட்டிஷ் கிழக்கிந்திய கம்பெனியிடம் விழும்போது எப்படியாவது முழு நாட்டையும் பிரதிநிதித்துவப்படுத்துகிறது மேலும் மக்கள் எந்தவிதமான சலசலப்பும் இல்லை சத்தமும் இல்லை என்பதில் அவர் சோகமாக இருக்கிறார் தங்கள் ராஜாவைக் காப்பாற்றுவதற்காக மக்கள் தரப்பில் எந்த சண்டையும் இல்லை சண்டையும் இல்லை சண்டை இல்லை மக்கள் தங்கள் நகரத்தின் மீதான அதிகாரத்தை செயலற்ற முறையில் விட்டுவிட்டார்கள் இரத்தக் கொதிப்பு இல்லை எனவே தோல்வி மிகவும் அமைதியானது மீண்டும் இரத்தக்களரி இல்லை அது முற்றிலும் வன்முறையற்றது மற்றும் இந்த அகிம்சை பாராட்டத்தக்கது அல்ல இந்த வகையான அகிம்சையை நீங்கள் பாராட்ட முடியாது ஏனென்றால் மக்கள் வெறுமனே வெளிநாட்டு ஆட்சியாளர்களுக்கு அதிகாரத்தை விட்டுவிடுகிறார்கள் இந்த வகையான அஹிம்சை இருக்காது கடவுள்களைப் பிரியப்படுத்துங்கள் கடவுளர்கள் மகிழ்ச்சியாக இருக்க மாட்டார்கள் இது வெறும் கோழைத்தனம் கோழைத்தனத்தின் உயரம் மற்றும் பெரிய கோழைகள் கூட கண்ணீர் வடிப்பார்கள் இந்த குறிப்பிட்ட நகரத்தில் இந்த குறிப்பிட்ட விவகாரத்தில் மகிழ்ச்சியடைய மாட்டார்கள் என்று அவர் கூறுகிறார் அவத் போன்ற ஒரு பரந்த நாட்டின் ராஜா அவத் பணக்காரர் அது மிகப்பெரியது ஆனால் ராஜா ஒரு கைதியைப் போல விரட்டப்பட்டார் ஒரு கைதியின் படம் மிகவும் சுவாரஸ்யமானது ஏனெனில் இது ஒரு தொடர்ச்சியான படம் மேலும் லக்னோ நகரம் நிம்மதியாக தூங்கிக் கொண்டிருந்தது மீண்டும் இந்த அமைதியைப் பாராட்டக்கூடாது இந்த அமைதி போற்றத்தக்கது அல்ல இது அரசியல் வீழ்ச்சியின் மிக முக்கியமானது அரசியல் வீழ்ச்சியின் மிகக் கீழானது என்று பொருள் ஆகவே அவாத் ஆங்கிலப் படைகளுக்கு ஏற்பட்ட இழப்பில் எங்களுக்கு அரசியல் வீழ்ச்சி ஏற்பட்டுள்ளது மேலும் பிரேம்சந்த் மக்கள் தரப்பில் செயல்பாட்டின் பற்றாக்குறையை விமர்சித்தார் எனவே ஒரு கைதியின் யோசனையை நான் எடுக்க விரும்புகிறேன் இரண்டு பிரபுக்களும் கைதிகள் இந்த சதுரங்க விளையாட்டுக்கு அடையாள கைதிகள் மற்றும் மன்னர் நவாப் வாஜித் அலி ஆகியோர் ஆங்கிலப் படைகளுக்கு ஒரு கைதியாக இருப்பதையும் நாம் காணலாம் எனவே அங்கு ஒரு இணையும் உள்ளது எல்லோரும் கிட்டத்தட்ட இந்த கதையில் ஒரு கைதி மிர்சாவின் மனைவி ஒரு கைதி ஏனெனில் அவர் தனது கணவரின் கவனத்தை ஈர்க்கிறார் எனவே அவர் அந்த விஷயத்தில் ஒரு உருவக கைதி மற்ற மனைவியும் மீரின் மனைவியும் அவரது விபச்சார உறவுக்கு ஒரு கைதி எல்லோரும் ஒரு விதத்தில் அல்லது ஒரு விதத்தில் அவர்கள் அனுபவிக்க விரும்பும் இன்பங்களுக்கு தூங்குவதற்கான யோசனையும் மிகவும் சுவாரஸ்யமானது ஏனென்றால் எல்லோரும் இந்த குறிப்பிட்ட நாட்டில் போதைப்பொருளுக்கு ஆளாகிறார்கள் எனவே மயக்கத்தின் ஒரு கூறு உள்ளது நனைந்துபோகும் ஒரு உறுப்பு உள்ளது மூழ்கிப் போவதற்கான ஒரு உறுப்பு உள்ளது மீண்டும் தூங்குவதற்கான யோசனை ராஜாவை ஒரு கைதியைப் போல அழைத்துச் செல்லும்போது இவை அனைத்தும் ஒருவருக்கொருவர் எதிரொலிக்கின்றன எனவே ஒரு சுத்தமாக தூண்டுதல் மயக்கமடைதல் ஆழ் உணர்வு மற்றும் போதைப்பொருள் என்ற எண்ணத்தின் வலுவான தூண்டுதல் உள்ளது மேலும் ஒரு அரசியலின் இந்த அடிப்பகுதி இந்த கீழ் உலகத்திற்கு இந்த வீழ்ச்சி மிகவும் மிகவும் குறியீடாகும் இந்த அரசியல் வீழ்ச்சி இந்த இன்ப குழியில் மூழ்கிப் போவது போன்றது எனவே இது ஆழமாக உருவகமாக இருக்கும் ஒரு பத்தியாகும் மேலும் அது அதிர்வுறும் ஆனால் இந்த குறிப்பிட்ட கதையில் மீண்டும் மீண்டும் மீண்டும் வரும் சில படங்கள் ரெபஃர் ஸ்லைடு டைம் 4324 எனவே நான் சுட்டிக்காட்டியபடி நிறைய கசப்பு உள்ளது மற்றும் பிரபுக்கள் தங்கள் விளையாட்டில் மூழ்கி இருக்கும்போது லக்னோ மக்கள் தங்கள் இன்ப முயற்சிகளில் மூழ்கும்போது ராஜாவை ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனி அழைத்துச் செல்கிறது மற்றும் கதை மக்களின் கோழைத்தனம் புலம்புகிறது உலகில் எங்கும் இது கோழைத்தனத்தின் மிக மோசமான வடிவம் என்று அவர் கூறுகிறார் இந்த அமைதியான தூக்கம் இந்த குறிப்பிட்ட கதையில் தார்மீக உயர் நிலையை எடுக்கும் மூன்றாவது நபரின் கதையையும் கதை சொல்பவரால் விமர்சிக்கப்படுகிறது எனவே இது தூக்கம் அல்ல இது செயலற்ற தன்மையின் உயரம் மற்றும் வெளிநாட்டு சக்தியுடன் எந்தவிதமான சண்டையும் இல்லாமல் ராஜ்யத்தை விட்டுக்கொடுக்கக்கூடிய மக்களின் செயலற்ற தன்மையின் உயரம் ரெபஃர் ஸ்லைடு டைம் 4411 எனவே மக்கள் தரப்பில் எந்த எதிர்ப்பும் இல்லை அவர்கள் சத்தம் போடுவதில்லை அவர்கள் வம்பு செய்வதில்லை அது முற்றிலும் தோல்வி மக்கள் தங்கள் செல்வந்தர் மற்றும் பரந்த பகுதியான அவத் ஒரு வெளிநாட்டு சக்திக்குக் கொடுக்கும் ஒரு வெட்கக்கேடான இழப்பு நான் சொன்னது போல் இந்த அகிம்சை வெறுக்கத்தக்கது சண்டை இல்லாததால் அது வெறுக்கத்தக்கது உள்ளது லக்னோ மக்களால் துணிச்சலான சண்டை எதுவும் இல்லை ரெபஃர் ஸ்லைடு டைம் 4439 எனவே இப்போது மிர்சாவின் எதிர்வினை எங்களிடம் உள்ளது இது லக்னோவின் வீழ்ச்சிக்கு மிர்ஸாவின் எதிர்வினை ஆட்சியாளரான நவாப் சாஹிப்பைக் கைப்பற்றியது அரசியல் வீழ்ச்சியின் மீதான மிர்ஸாவின் ஆர்வத்திலிருந்து இப்போது அவர் தனது சதுரங்க விளையாட்டை இழக்கிறார் என்று சொல்லலாம் ஏனெனில் அவர் சதுரங்க விளையாட்டை இழக்கிறார் ஏனெனில் அவர் நவாபின் வீழ்ச்சியில் ஆர்வமாக உள்ளார் எனவே மிர்சா 'கொடுங்கோலர்கள் நவாப் சாஹிப்பைக் கைப்பற்றியுள்ளனர் கருத்தில் கொள்ளாதே உங்கள் ராஜாவை காப்பாற்றுங்கள் மிர் ஒரு நிமிடம் காத்திருங்கள் ஜனாப் இந்த நேரத்தில் என்னால் கவனம் செலுத்த முடியாது ஏழை நவாப் சாஹிப் இரத்தக் கண்ணீரைப் பொழிந்து கொண்டிருக்க வேண்டும் அவர் வேண்டும் இந்த ஆடம்பரங்களை அவர் அங்கு அனுபவிக்க மாட்டார் இவை அனைத்தும் ஒன்றல்ல என்ன ஒரு வேதனையான நிலைமை இங்கே மீண்டும் சரிபார்க்கவும் இப்போது அது துணையாக உள்ளது உங்களுக்கு தப்பிக்க முடியாது கடவுளால் நீங்கள் மிகவும் கொடூரமானவர் இவ்வளவு பெரிய பேரழிவுக்குப் பிறகும் நீங்கள் அசைக்கப்படவில்லை ஓ ஏழை வாஜித் அலி ஷா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 எனவே நவாப் சாஹிப்பைக் கைப்பற்றியதால் மிர்சா மிகவும் மோசமாக பாதிக்கப்பட்டுள்ளார் மேலும் அவர் நவாப் சாஹிப் இரத்தக் கண்ணீரைப் பொழிந்திருக்க வேண்டும் என்றும் அது ஒரு பெரிய பேரழிவு என்றும் இது ஒரு பெரிய பேரழிவு என்றும் அவர் கூறுகிறார் இந்த அனுதாபம் மிர்சாவின் இந்த உணர்ச்சிபூர்வமான எதிர்வினை மிரின் எதிர்வினைக்கு ஒரு நல்ல இணையாகும் நீங்கள் நினைவில் வைத்திருந்தால் நகரம் முற்றுகையிடப்பட்டால் நாங்கள் எப்படி வீட்டிற்கு செல்வோம் என்று நீங்கள் நினைத்திருக்கிறீர்கள் நகரம் ஆபத்தில் உள்ளது என்று அவர் கூறுகிறார் இந்த இரு மனிதர்களுக்கிடையில் ஒரு இணையானது இங்கே உள்ளது அதன் நகரத்தின் உணர்ச்சிகரமான எதிர்வினைகள் ஒரே மாதிரியானவை அவர்கள் இழந்த பக்கத்தில் இருந்தால் ஒன்றுதான் எனவே அவர்கள் அரசியல் நிலைமை குறித்து கவலைப்படுவது அவர்களின் தனிப்பட்ட இன்பம் சீர்குலைந்தால் மட்டுமே அவர்கள் அரசியல் மோதலுக்கு எதிர்வினையாற்றுகிறார்கள் பேரழிவு என்ற சொல் மீண்டும் இங்கே தூண்டப்படுவதை கவனிக்க வேண்டியது அவசியம் உங்களுக்கு நினைவிருக்கிறதென்றால் ஆரம்பத்தில் அவர்கள் போர்க்களத்திற்கு செல்ல விரும்பவில்லை ஏனென்றால் அவர்கள் ஒரு பேரழிவை சந்திப்பார்கள் என்று உங்களுக்குத் தெரியும் என்று அவர்கள் கவலைப்பட்டார்கள் அவர்கள் போர்க்களத்தில் இறந்துவிடுவார்கள் அதனால்தான் அவர்கள் கோமதி ஆற்றின் கரையில் இறங்குகிறார்கள் எனவே அந்த பேரழிவைத் தவிர்ப்பதற்காக அவர்களின் நடவடிக்கை இல்லாதது இந்த குறிப்பிட்ட மாநிலத்தின் ஆட்சியாளருக்கு மற்றொரு பேரழிவை ஏற்படுத்துகிறது எனவே அவர்களின் செயல்களுக்கும் வாஜித் அலி ஷா மீது நிகழும் நிகழ்வுகளுக்கும் இடையே தொடர்புகள் உள்ளன எனவே இந்த காட்சி மிகவும் வேடிக்கையானது மற்றும் சில அர்த்தங்களில் உள்ளது ஏனென்றால் இது ஒரு பாசாங்குத்தனம் நடைமுறையில் உள்ள பாசாங்குத்தனம் மற்றும் ஒவ்வொரு வீரருக்கும் சதுரங்க விளையாட்டு முன்னேறும் வழியில் இருந்து என்ன முன்னேறுகிறது என்பதை நாங்கள் அறிவோம் ரெபஃர் ஸ்லைடு டைம் 4751 கதையை ஒட்டுமொத்தமாகப் பார்த்தால் மிர் மற்றும் மிர்சா ஆகிய இரு மையக் கதாபாத்திரங்கள் விளையாட்டிற்கு அடிமையாவதால் கஷ்டங்களை அனுபவித்திருப்பதைக் காணலாம் எனவே அவர்கள் ஒரு வீட்டிலிருந்து ஒன்றன்பின் ஒன்றாக வெளியேற்றப்பட்டிருக்கிறார்கள் அவர்கள் உங்களிடமிருந்து தப்பிக்க வேண்டியிருந்தது அவர்கள் தூதர்களை அறிவார்கள் அவர்கள் போலி தூதர்களாக இருந்தாலும் சதுரங்க விளையாட்டை விளையாடும் பாக்கியத்தை பயன்படுத்த அவர்கள் அவர்களிடமிருந்து விலகிச் செல்ல வேண்டும் எனவே அவர்கள் ஆவேசத்தால் அவர்கள் கஷ்டங்களுக்கு ஆளாகியுள்ளனர் எனவே இது நாம் கவனிக்க வேண்டிய ஒன்று கதையின் இந்த குறிப்பிட்ட கட்டத்தில் மிர்சா மூன்று தொடர்ச்சியான ஆட்டங்களை இழந்துள்ளார் எனவே அவர் தொடர்ச்சியாக மூன்று முறை தோற்றார் அவர் மிகவும் மகிழ்ச்சியாக இல்லை அவரும் அடுத்த ஆட்டத்தை இழக்கும் விளிம்பில் இருக்கிறார் இது கதைக்கு க்ளைமாக்ஸைக் கொண்டுவருகிறது எனவே கதையின் உண்மையான க்ளைமாக்ஸ் வீழ்ச்சியுடன் தொடர்புடையது அல்ல லக்னோவும் அவத் மாநிலமும் பாதிக்கப்பட்டுள்ள அரசியல் வீழ்ச்சியின் தீவிரமானது ஆனால் இது மிர்சா என்ற ஒரு குறிப்பிட்ட வீரரின் தரப்பில் விளையாட்டு இழப்புடன் தொடர்புடையது தோல்வியுற்ற மிர்சா சதுரங்க ஆசாரம் தொடர்பாக ஒரு சண்டையை எடுக்கிறார் அவர் தொடர்ந்து இழந்து வருவதால் அவர் மிகுந்த அதிருப்தி அடைந்துள்ளார் மேலும் ஒரு குறிப்பிட்ட சதுரங்க ஆசாரத்தில் அவர் தவறு காண்கிறார் அங்கு மிர் ஒரு நடவடிக்கை எடுக்க நிறைய நேரம் எடுத்துக்கொள்கிறார் அது மிர்சாவைக் கோபப்படுத்துகிறது மேலும் அவர் கூறுகிறார் "நீங்கள் அதை நகர்த்தாவிட்டால் ஒரு துண்டைத் தொடாதீர்கள் நீங்கள் அதிக நேரம் எடுத்துக்கொள்கிறீர்கள் ரெபஃர் ஸ்லைடு டைம் 4936 இது விதிகளுக்கு எதிரானது யாராவது ஒரு நடவடிக்கை எடுக்க ஐந்து நிமிடங்களுக்கு மேல் எடுத்துக் கொண்டால் அவர் தோல்வியுற்றவராக கருதப்பட வேண்டும் இப்போது நீங்கள் மீண்டும் உங்கள் நகர்வை மாற்றியுள்ளீர்கள் தயவுசெய்து அந்தத் துண்டை மீண்டும் வைக்கவும் " எனவே வெற்றி மற்றும் தோல்வி பற்றிய யோசனை மற்றும் விளையாட்டின் விதிகள் இரண்டு நிலைகளில் குறிப்பிடத்தக்கவை ஒரு மட்டத்தில் இது ஒரு குறிப்பிட்ட வீரருக்கு வெல்லும் வாய்ப்பை பாதிக்கிறது இது இந்த குறிப்பிட்ட சூழலில் மிர்சா மற்றும் அவர் மகிழ்ச்சியடையவில்லை ஏனெனில் சதுரங்க விளையாட்டின் ஆசாரத்தை மிர் பின்பற்றவில்லை நீங்கள் அதிக நேரம் எடுத்துக்கொள்கிறீர்கள் அது விளையாட்டை வெல்வதற்கான எனது வாய்ப்புகளை பாதிக்கிறது என்று அவர் கூறுகிறார் இது முதல் நிலை மற்றொரு நிலை உள்ளது அவர்கள் வெற்றியாளர்களையும் தோல்வியுற்றவர்களையும் பற்றி பேசும் உருவக நிலை மற்றும் இங்கு அதிக தோல்வியுற்றவர் இருக்கும் இடத்தில் நவாப் இங்கே ஒரு பெரிய தோல்வியுற்றவர் லக்னோ மக்கள் இங்கு அதிக நஷ்டம் அடைந்தவர்கள் மற்றும் முழு நாட்டு மக்களும் மீண்டும் பிரிட்டிஷ் கிழக்கிந்திய கம்பெனியிடம் தோற்றவர்கள் எந்தவொரு தொடர்பும் உண்மையான அரசியல் உலகத்துடன் எந்த உறவும் இல்லாத இந்த குறிப்பிட்ட விளையாட்டின் வெற்றியாளர்களையும் தோல்வியுற்றவர்களையும் பற்றி கவலைப்படும் இந்த இரண்டு வீரர்களால் அந்த யோசனை முற்றிலும் மறந்துவிட்டது மேலும் அவர்கள் வீட்டிற்குச் செல்லும்போது அவர்கள் வீட்டிற்குச் செல்வார்கள் என்பதைக்கூட உணரவில்லை அடிமைப்படுத்தப்பட்ட வீடுகளுக்கு அந்த யோசனை இரு வீரர்களின் மனதில் எந்த தாக்கத்தையும் ஏற்படுத்தாது என்பது உங்களுக்குத் தெரியும் எனவே அவர்கள் இதைப் பற்றி கவலைப்படுகிறார்கள் உங்களுக்கு விளையாட்டின் விதிகள் தெரியும் ரெபஃர் ஸ்லைடு டைம் 5128 எனவே சதுரங்க ஆசாரம் குறித்த இந்த சண்டையின் விளைவாக அவர்கள் ஒருவருக்கொருவர் பிரபுக்களை இழிவுபடுத்துகிறார்கள் எனவே அவர்கள் அந்த நிலைக்கு இறங்குகிறார்கள் அங்கு அவர்கள் ஒருவருக்கொருவர் முன்னோர்கள் மற்றும் வம்சாவளியை இழிவுபடுத்தும் கருத்துக்களை வீசுகிறார்கள் மேலும் ஒருவர் உங்கள் மூதாதையர் ஒரு புல் வெட்டுபவர் என்றும் மற்றவர்கள் உங்கள் மூதாதையர் ஒரு சமையல்காரர் என்று கூறுகிறார் இது ஒருவருக்கொருவர் பரம்பரைக்கு எதிராக கருத்து தெரிவிப்பது அவர்களை கோபப்படுத்துகிறது மேலும் அவர்கள் உடல் ரீதியாக போராடுவதற்கு அவர்கள் எடுக்கும் கோபம் இது இது அவர்களின் மரணத்திற்கான சண்டை அது மிகவும் சுவாரஸ்யமானது எனவே இது ஒரு சண்டையாகும் இது விளையாட்டின் விதிகள் மீது சண்டையாகத் தொடங்குகிறது அது உண்மையில் வேறுபட்ட நிலைக்கு நகர்கிறது அங்கு அவர்கள் ஒருவருக்கொருவர் பரம்பரையை அவமதிக்கிறார்கள் இறுதியாக அவர்கள் தங்கள் மரியாதைக்கு அவர்கள் நினைக்கும் க honor ரவத்தைப் பாதுகாக்க தங்கள் வாள்களுக்கு அழைத்துச் செல்கிறார்கள் மற்றவரின் கருத்துக்களால் கறைபட்டு அவர்கள் இறக்கும் ஒரு போரில் போராடுகிறார்கள் ரெபஃர் ஸ்லைடு டைம் 5229 எனவே "நண்பர்கள் இருவரும் இடுப்பிலிருந்து வாள்களை எடுத்தார்கள் அது வீரவணக்கத்தின் வயது எல்லோருக்கும் ஒரு வாள் அல்லது ஒரு கத்தி பொருத்தப்பட்டிருந்தது நண்பர்கள் இருவரும் இன்பம் விரும்பும் ஆனால் கோழைகள் இல்லை அவர்கள் அரசியல் விருப்பமில்லாமல் போயிருந்தார்கள் அவர்கள் ஏன் ராஜாக்களுக்காகவோ அல்லது ராஜ்யங்களுக்காகவோ இறக்க வேண்டும் ஆனால் அவர்கள் தனிப்பட்ட தைரியத்தில் குறைபாடு கொண்டிருக்கவில்லை அவர்கள் இருவரும் சண்டையிட்டனர் மற்றும் படுகாயமடைந்தனர் வலியால் இறந்தனர் தங்கள் ராஜாவுக்கு ஒரு துளி கண்ணீரை கூட விட்டுவிட முடியாதவர்கள் சதுரங்கப் பலகையில் தங்கள் வஜீர்களைக் காத்து இறந்தனர் " மீண்டும் இது ஒரு பத்தியாகும் இது இந்த இரண்டு கோழைகளின் நடத்தை பற்றி விவரிப்பவரின் தரப்பில் முரண்பாடும் கோபமும் நிறைந்திருக்கிறது மேலும் இது வீரவணக்கத்தின் வயது என்றும் இந்த இரண்டு பிரபுக்களின் செயல்பாடுகள் என்றும் அவர் கூறும்போது அவர் மிகவும் முரண்பாடாக இருக்கிறார் தங்கள் ராஜாவுக்காக போராடாதவர்கள் அதுதான் சரியான வீரவணக்கம் அவர்கள் தங்கள் ராஜாவுக்காக போராடியிருந்தால் இந்த இரு பிரபுக்களும் ராஜாவையும் சாம்ராஜ்யத்தையும் பாதுகாப்பதில் துணிச்சலானவர்கள் என்று நாம் சரியாகச் சொல்ல முடியும் ஆனால் அவர்கள் அதைச் செய்யவில்லை அவர்கள் ஒருவருக்கொருவர் மரியாதைக்காக போராடுகிறார்கள் அவர்கள் தங்கள் ஈகோக்களுக்காக போராடுகிறார்கள் அவர்கள் தங்கள் தனிப்பட்ட மரியாதைக்காக போராடுகிறார்கள் எல்லோரும் அந்த நாட்களில் ஒரு வாள் அல்லது குத்துச்சண்டை பொருத்தப்பட்டிருந்தார்கள் நண்பர்கள் இருவரும் இன்பம் விரும்பும்வர்கள் ஆனால் கோழைகள் இல்லை மீண்டும் இந்த குறிப்பிட்ட அறிக்கை மீண்டும் சற்றே முரண்பாடாக இருக்கிறது ஏனென்றால் அவர்கள் ஏதோ ஒரு வகையில் கோழைகளாக இருப்பதால் அவர்களுக்குச் சென்று தூதரைச் சந்திக்க தைரியம் இல்லை போர்க்களத்திற்குச் செல்ல அவர்களுக்கு தைரியம் இல்லை துருப்புக்களை ஒழுங்கமைக்க அவர்களுக்கு தைரியம் இல்லை யார் ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனிக்கு எதிராக போராட முடியும் ஆனால் அவர்கள் கோழைகளாக இல்லை ஏனெனில் அவர்கள் தங்கள் வாள்களை வரைந்து ஒருவருக்கொருவர் எதிராக போராட முடியும் எனவே இங்கே பல்வேறு வகையான தைரியங்கள் உள்ளன அவை கவனிக்கப்பட வேண்டும் இது அவர்களின் தனிப்பட்ட மரியாதை அல்லது ஈகோ கேள்விக்குறியாக இருந்தால் மட்டுமே விளையாடுவதற்கு வரும் ஒரு தைரியம் அவர்கள் அரசியல் விருப்பம் இல்லாதவர்களாகிவிட்டார்கள் அரசியல் பிரச்சினைகளைப் பற்றி அவர்கள் கவலைப்படுவதில்லை அவர்கள் அரசியல் ரீதியாக அலட்சியமாக இருக்கிறார்கள் ஆனால் அவர்கள் தனிப்பட்ட முறையில் அலட்சியமாக இல்லை அவர்கள் தங்கள் ஈகோக்களைப் பற்றி மிகவும் கவலைப்படுகிறார்கள் ராஜாக்கள் அல்லது ராஜ்யங்களுக்காக அவர்கள் ஏன் இறக்க வேண்டும் என்று சொற்பொழிவாளர் கேட்கிறார் ஆனால் அவர்கள் தனிப்பட்ட தைரியத்தில் மலம் கழிக்கவில்லை அவர்கள் ஆபத்தான முறையில் போராடுகிறார்கள் அவர்கள் சதுரங்க விளையாட்டில் தங்கள் வஜீர்களுக்காக இறக்கிறார்கள் உண்மையான வஜீர்களுக்காக அல்ல உண்மையான ராஜாவுக்கு அல்ல போர்க்களம் உண்மையில் இந்த சதுரங்கத் துண்டுகளுக்காக அவர்கள் இறந்துவிடுகிறார்கள் அவை அவர்களுக்குள் ஆவி அல்லது வாழ்க்கை இல்லை எனவே அவர்கள் இந்த மெய்நிகர் விளையாட்டுக்காகவும் இந்த குறிப்பிட்ட விளையாட்டின் காரணமாக பாதிக்கப்படுவதாகத் தோன்றும் மரியாதைக்காகவும் போராடுகிறார்கள் ரெபஃர் ஸ்லைடு டைம் 5528 எனவே இது ஒரு உளவியல் க்ளைமாக்ஸ் மற்றும் இந்த குறிப்பிட்ட கதையில் பிரேம்சந்த் தனது சிறுகதையின் கோட்பாட்டை அடைகிறார் அங்கு இந்த கதையில் உள்ள கதாபாத்திரங்களைப் பற்றிய ஒரு குறிப்பிட்ட நுண்ணறிவை சுட்டிக்காட்டும் நிகழ்வுகளை அவர் வெளிப்படுத்துகிறார் மேலும் இந்த இரண்டையும் அவர் முக்கியமான கட்டத்தின் உயரத்திற்கு கொண்டு வருகிறார் சதுரங்க விளையாட்டில் பிரபுக்கள் இறக்கின்றனர் அவர்களின் முழு வாழ்க்கையும் இந்த சதுரங்க விளையாட்டால் வெறித்தனமானது மற்றும் சதுரங்க விளையாட்டின் காரணமாக முழு வாழ்க்கையும் துண்டிக்கப்படுகிறது எனவே அவர்கள் அரசியல் ரீதியாக செயலற்றவர்கள் அவர்கள் அலட்சியமாக இருக்கிறார்கள் ஆனால் அவர்களின் தனிப்பட்ட தைரியம் இந்த சதுரங்க விளையாட்டின் மூலமும் தெளிவாகிறது இது இந்திய சூழலில் கிட்டத்தட்ட டான் குயிக்சோட் போன்றது அதில் அவர்கள் உண்மையான எதிரி இல்லாத ஒரு எதிரியுடன் போராடுகிறார்கள் உண்மையான எதிரி ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனி தான் ராஜ்யத்தை கைப்பற்றியது ஆனால் அவர்கள் ஒரு எதிரியுடன் சண்டையிடுவதால் ஒருவருக்கொருவர் சண்டையிடுகிறார்கள் எனவே அவர்கள் சதுரங்க மன்னர்களைப் பாதுகாத்து இறந்துவிடுகிறார்கள் உண்மையான மன்னர் ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனியால் சிறையில் அடைக்கப்பட்டபோது உண்மையான மன்னர் கைதியாக எடுத்துக் கொள்ளப்பட்டார் அவர்கள் தங்கள் சதுரங்க மன்னர்களைப் பற்றி கவலைப்படுகிறார்கள் சதுரங்க மன்னர்களையும் வஜீர்களையும் காப்பாற்ற போராடுகிறார்கள் ரெபஃர் ஸ்லைடு டைம் 5641 எனவே இந்த உளவியல் க்ளைமாக்ஸ் நாம் சிந்திக்க வேண்டிய பல விஷயங்களை சுட்டிக்காட்டுகிறது சதுரங்கத்தின் கொடூரமான போர் சதுரங்கத்தின் பயங்கரமான சண்டை பற்றி கதை சொல்பவர் பேசும்போது சதுரங்கப் போர்களைப் பற்றியும் இந்த மாற்றுப் போரைப் பற்றியும் கதை சொல்பவர் குறிப்பிடுகிறார் குறியீட்டுப் போர் உண்மையான பாதிப்புக்குள்ளாகும் போது இறுதியில் ஒரு உண்மையான போராக மாறும் இரண்டு பிரபுக்களும் உண்மையான பாதிக்கப்பட்டவர்களாக மாறுகிறார்கள் அவர்களின் இரத்தம் சிந்தப்படுகிறது உண்மையான மரணம் நிகழ்கிறது எனவே ஒரு உருவக விமானத்திலிருந்து நாங்கள் ஒரு உண்மையான விமானத்திற்கு வந்துள்ளோம் அங்கு பிரபுக்களின் நிஜ வாழ்க்கையில் ஒரு தாக்கம் இருக்கிறது ஏனெனில் அவர்கள் இன்பங்களுக்கு ஆவேசப்படுவதால் சதுரங்க விளையாட்டில் அவர் மகிழ்ச்சி அடைகிறார் ரெபஃர் ஸ்லைடு டைம் 5729 இது கதையின் இறுதி அறிக்கை இறுதி யோசனைகள் மற்றும் விவரிப்பாளர்கள் கூறுகிறார்கள் ராஜாவைக் கைதியாக அழைத்துச் சென்றபோது முழுப் பிராந்தியமும் அமைதியாக இருந்தது தெரிகிறது உடைந்த வளைவுகள் பாழடைந்த சுவர்கள் மசூதியின் தூசி நிறைந்த தூண்கள் இந்தச் சடலங்களைப் பார்த்து அவற்றின் தலைவிதியைச் சபித்துக்கொண்டிருந்தன சிதைந்த மசூதி இது ஒரு குறைவான மசூதி என்பதை நீங்கள் நினைவில் வைத்திருந்தால் மசூதி இந்த இரண்டு உருவங்களையும் இந்த இரண்டு நபர்களின் சடலங்களையும் பார்த்துக் கொண்டிருப்பதாகத் தெரிகிறது மேலும் அவர்கள் தங்கள் அதிர்ஷ்டத்தை சபிப்பதாகத் தெரிகிறது கதையின் முடிவில் ஒரு வகையான மானுடவியல் விளைவைக் கொண்டிருக்கிறோம் இந்த சதுரங்க விளையாட்டிற்கான இந்த ஆவேசத்தால் உயிரை இழந்த இரு வீரர்களின் செயல்பாடுகள் குறித்து கட்டிடங்களே கருத்து தெரிவிக்கக்கூடும் செஸ் விளையாட்டு என்பது மக்களைச் சிதைத்த இன்பங்களின் வரம்பைக் குறிக்கிறது இந்த பணக்கார நகரமான லக்னோவின் மக்கள் தொகை இது ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனியின் பிடியில் விழுந்துள்ளது எனவே இது கதையின் முக்கிய கருப்பொருளாகத் தோன்றுகிறது மேலும் இது பிரேம்சந்த் எழுதிய 'தி செஸ் பிளேயர்களில்' குறியீடாகவும் கட்டமைப்பு ரீதியாகவும் ஒரு சிறந்த பாணியில் வழங்கப்படுகிறது பார்த்ததற்கு நன்றி அடுத்த அமர்வில் தொடருவோம்